சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ன் சில பிரச்சினைகளைப் பற்றிய அறிமுகங்களை கடந்த விரிவுரையில் பார்த்தோம் சாஃப்ட்வேர் ன் உத்திகள் காலத்திற்கேற்ப எவ்வாறு வளர்ச்சி அடைந்தன என்பதை சுருக்கமாக விவாதிக்கப் போகிறோம் அது அந்த நுட்பங்கள் எவ்வாறு நடைமுறைக்கு வந்தன என்பதை புரிந்துகொள்ள உதவும் 1950ம் ஆண்டின் ஆரம்பத்தில் கணினி ப்ரோக்ராமிங் ன் அளவு 100 வரிகளையே உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்ற வரம்பு இருந்தது புரோகிராமர்கள் அவர்களின் வசதிக்கேற்ப உருவாக்குதல் மற்றும் பொருத்துதல் அல்லது ஆராய்தல் முறையையே உபயோகித்தார்கள் 1960ம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் போட்டான்ன் உற்பத்தியை அதிகப்படுத்தின அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுவது திரம்பட்ட இருக்கும் இதற்கு மூன்று முக்கியக் காரணங்கள் முதலாவதாக அசம்பிளி லாங்குவேஜ் எழுதுவது சுலபம் 1960ம் ஆண்டுகளில் புரோகிராம்கள் இருந்தது

அந்தப் பத்து ஆண்டுகளின் இறுதியில் புரோகிராம்களின் மிகவும் கடினமானதாக மாறியது மேலும் அதில் நிறைய பிழைகள் இருந்தன புரோகிராம்களின் மற்றவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள்

புரோகிராம் ல் உள்ள அறிக்கைகளின் செயல்படும் வரிசையாகும் நல்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆக மாற்ற வேண்டும் ஏன் ப்ஃலோ சார்ட் ஐ எழுதுவதற்கு உதவுகிறது நீங்கள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஆக எழுதினீர்களானால் அது மோசமானதாக அமையும் மற்றும் அதைப் புரிந்து கொள்வதும் பிழைகளை திருத்துவது கடினம் மோசமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் இதில் ஒரு சிறிய பகுதி கோடிங்கை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒன்று முதல் இரண்டு வருடங்கள் முயற்சித்தாலும் அதை முழுவதும் புரிந்துகொள்ள முடியாது ஆனால் ப்ஃலோ சார்ட் ஐ வேகமாக உருவாக்க முடிவதால் அதன் உற்பத்தியும் அதிகரிக்கும் கண்ட்ரோல் பிளோவின் ஆகவே முடியும் கோ ட்டு அதை உபயோகிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டார்கள் 1960ம் ஆண்டுகளின் இறுதியில் அதிக அசம்பிளி ப்ரோக்ராம் அறிக்கையும் தவிர்க்க முடியாதவை என எண்ணினார்கள் கோ ட்டு அறிக்கை தீமையானது எண்ணிப்பார் முழுமையாக தேவைப்பட்டால் மட்டுமே உபயோகிக்க வேண்டும் இல்லையெனில் உபயோகிக்கக் கூடாது என வாதிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மற்றவர்கள் எழுதிய கட்டுரையில் இந்த கோ ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுவதற்கு உதவுகின்றன மற்றும் அவை தவிர்க்க முடியாதவை என கூறியிருந்தனர் எந்த ப்ரோக்ராமிங் லாஜிக் இந்த மூன்று வகையையும் வழங்குகின்றன கோ ட்டு ஸ்டேட்மெண்ட்ஐ எழுதுவதற்கு அடிப்படையாக அமைகின்றன வடிவமைப்புடன் கூடிய ப்ரோக்ராமிங் ஆகிய மூன்று வகைகளை மட்டுமே உபயோகிக்கின்றன சில சமயங்களில் இந்தக் கட்டமைப்பில் இருந்து மீறுவது அனுமதிக்கப்படுகிறது சில நடைமுறைகளை கையாள்வதற்காக இவை அனுமதிக்கப்படுகின்றன உதாரணமாக முன்கூட்டியே ல்லூப்பில் தேவைப்படும் எவரேனும் ஸ்ட்ரக்சர் புரோகிராம்களை இல் உள்ளடங்கியுள்ள அதிக பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மேலும் அதைப் புரிந்து கொள்வதற்கும் பராமரிப்பதற்கும் கடினமாக இருக்கும் அது அதிகப் பிழைகளை கொண்டதாக இருக்கும் மற்றும் அதை புரிந்து கொள்வதற்கு அதிக முயற்சியும் நேரமும் தேவைப்படும்

ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் ஐ எழுதுவதே சிறந்தது என அறிவுறுத்தப்படுகிறது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் இன் பயன்கள் அதிக எண்ணிக்கையிலான செயல்முறை சோதனைகளின் குறிப்புகள் மூலம் நிரூபணமாகிறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் உருவாக்குவதற்கு நீண்ட காலங்களை எடுத்துக் கொள்வதாவும் அதிக பிழைகளைக் கொண்டுள்ளதாகவும் இருக்கின்றன பெரிய புரோகிராம்கள் ன் வகைகள் கவனத்துடன் வடிவமைக்கப்பட வேண்டும்

டேட்டா ஸ்ட்ரக்சர் ஐ பெறுவது 1970ம் ஆண்டுகளில் அதிக டேட்டா ஸ்ட்ரக்சர்முறை அவை டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதுவதற்கான கட்டமைப்புகளை வழங்கின சீக்வென்ஸ் மாற்றப்பட்டன வறினர் ஓர் மெதொடாலஜி வடிவமைப்பு நுட்பமும் மிகவும் பிரபலமாக இருந்தது ஒரு நல்ல புரோகிராம் பிரதி இருந்தால் அதை நல்ல வடிவமைப்பாக மாற்றலாம் தரவுகளின் உள்ளீடு நுட்பமானது செயல்பாட்டு நிலையங்களுக்கு இடையேயான தரவுகளின் போக்கை குறிப்பிடுகிறது மற்றும் இறுதி வடிவத்தை பெறுகிறது டேட்ஆஃப்லோ உருவாக்குவதற்கு இதை உபயோகப்படுத்தலாம் ஒரு கார் வர்ணம் தீட்டப்பட்டு அனுப்பப்படுகிறது 1980ம் ஆண்டுகளில் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் எழுதுவது அதி நவீனமாக மாறியது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ஐ கொண்டுள்ளது ஆப்ஜெக்ட் ஓரியன்டேட் குறைவான பிழைகளுடனும் மற்றும் பராமரிப்பதற்கு சுலபமாகவும் இருக்கிறது 1950ம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட புரோகிராம்களுடன் எழுதுவதற்கு நாம் அதி நவீன நுட்பங்களை உபயோகிக்கிறோம் பிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொள்கைகளும் வேகமாக பரிணாமம் பெறுகின்றன உதாரணத்திற்கு லைப் சைக்கிள் மாடல் ஆகியவற்றைக் ஆய்வு செய்யும் 1950ம் ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது ஒவ்வொரு ஆண்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இவை அனைத்தையும் தெரிந்திருப்பது அவசியம் நாம் அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்